வணக்கம் இந்த பாடத்தின் மற்றொரு தொகுதிக்கு வரவேற்கிறோம் நுண்ணலை ஒருங்கிணைந்த சுற்றுகள் முந்தைய தொகுதியில் நுண்ணலை சுற்றுகளின் பண்புகள் அலை இயல்பு மற்றும் விநியோகிக்கப்பட்டதைக் கண்டோம் பின்னர் விநியோகிக்கப்பட்ட கோடுகளின் சமன்பாட்டின் தீர்வு விநியோகிக்கப்பட்ட சுற்று கூறுகளைக் கையாள்வதையும் கண்டறிந்தோம் இந்த சொற்பொழிவில் விவாதத்தைத் தொடரலாம் முதலில் நுண்ணலை சுற்றுகளுடன் தொடர்புடைய மற்றொரு கருத்து மின்மறுப்பு மின்மறுப்பை பல்வேறு வழிகளில் வரையறுக்கலாம் ஒன்று L மற்றும் C என நாம் கண்டறிந்த விநியோகிக்கப்பட்ட சுற்றுகளுடன் தொடர்புடைய சிறப்பியல்பு மின்மறுப்பு பின்னர் Z ஆனது விநியோகிக்கப்பட்ட சுற்றுகளின் விஷயத்தில் நாம் பார்த்தது போல் V மற்றும் I என வரையறுக்கப்படுகிறது நாம் V மற்றும் I தீர்வுகளைக் கொண்டிருக்கலாம் எனவே நாம் Z ஐயும் கொண்டிருக்கலாம் நிச்சயமாக z என்பது Z இன் ஒரு செயல்பாடாகும் பொருளின் பண்புகளுடன் தொடர்புடைய Z உள்ளார்ந்த என அழைக்கப்படும் மற்றொரு வகையான மின்மறுப்பும் உள்ளது எடுத்துக்காட்டாக காற்றைப் பொறுத்தவரை இந்த விகிதம் 377 ஓம்களாக வெளிவருகிறது எனவே இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மின்மறுப்பின் இந்த வரையறை மின்னழுத்தங்களுக்கும் மின்சக்திக்கும் எந்த தொடர்பும் இல்லை இன்னும் இது வைத்திருக்கிறது நுண்ணலை பொறியியலுக்கு உண்மையில் நான் ஒற்றை கடத்தி அலை வழிகாட்டிக்கான ஒன்றை கண்டேன் ஒற்றை கடத்தி அலை வழிகாட்டியில் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தின் தனித்துவமான வரையறையை நாம் கொண்டிருக்க முடியாது என்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் மின்மறுப்புக்கான வரையறையை நாம் கொண்டிருக்கலாம் இந்த உறவிலிருந்து சில ஊடகங்களில் ஒரு மின்காந்த அலை கடந்து செல்கிறது இந்த உறவிலிருந்து Z உள்ளார்ந்ததை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அல்லது Z என்பது Z இன் மற்றொரு வரையறையாகும் இது காந்தப்புலத்திற்கு மின்சாரத்தின் விகிதமாகும் எனவே இவை மின்மறுப்பின் பல்வேறு வரையறைகளாகும் இப்போது Vx அல்லது Z க்கான தீர்வைக் கண்டறிந்த நம் பரிமாற்ற வரிகளுக்கு மீண்டும் வருவோம் இந்த Z 0 க்கு சமம் இந்த Z L க்கு சமம் இங்கே V ஒரு குறிப்பிட்ட Z மற்றும் I ஒரு குறிப்பிட்ட Z Zo இல் மின்மறுப்பு பண்பு உள்ளது இப்போது இந்த சமன்பாட்டைத் தீர்ப்பதன் மூலம் நீங்கள் Vd Id வழங்கிய Zd க்கான தீர்வைப் பெறலாம் இங்கு d என்பது சுமை முனையிலிருந்து தூரமானது இங்கே d என்பது 0 க்கு சமம் மற்றும் இங்கே d L க்கு சமம் மற்றும் இது ZoZL jZo க்கு சமமாக இருக்கும் Zd இன் இந்த வரையறை Zd என்பது d இல் கால இடைவெளியில் இருப்பதைக் காண்கிறோம் அதாவது ஒவ்வொரு முறையும் d lambda 2 ஆல் அதிகரிக்கும் போது Zd இன் அதே மதிப்பைப் பெறுகிறோம் அல்லது பீட்டா d வழங்கிய தீட்டா மூலம் அதிகரிக்கும்போது Zd இன் அதே மதிப்பையும் பெறுகிறோம் உண்மையில் இதிலிருந்து உள்ளீட்டு மின்மறுப்பின் வெளிப்பாடுகளை நாம் பெறலாம் அதாவது சில சிறப்பு வகை பரிமாற்ற வரிகளுக்கு Zd எனவே உள்ளீட்டு மின்மறுப்பின் உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணகத்திற்கான தீர்வைப் பெற்றுள்ளோம் மன்னிக்கவும் பிரதிபலிப்பு குணகம் என்ற கருத்தை நாம் இதுவரை காணவில்லை டிரான்ஸ்மிஷன் வரியின் உள்ளீட்டு மின்மறுப்பு ஒரு மின்மறுப்பு Z உடன் ஏற்றப்பட்டிருப்பதைக் கண்டறிந்துள்ளோம் இப்போது சில சிறப்பு நிகழ்வுகளைக் கருத்தில் கொண்டால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம் எனவே சிறப்பு வழக்குகள் முதலில் ZLஎன்பது 0 க்கு சமமாக இருக்கும்போது இது மீண்டும் நம் பரிமாற்றக் கோடு ZL பளு பின்னர் Zd இது ஒரு குறுகிய சுற்று வரி எனவே குறுகிய சுற்று வரியில் இந்த வகையான உள்ளீட்டு மின்மறுப்பு இருக்கும் திறந்த சுற்றப்பட்ட வரிக்கு இது மன்னிக்கவும் இது பீட்டாவின் d jZo quat ஆக இருக்கும் ZL ஆனது Zo க்கு சமமாக இருக்கும்போது Zd என்பது அனைத்து d க்கும் Zo க்கு சமமாக இருக்கும் டிரான்ஸ்மிஷன் வரிக்கு ஒருபோதும் இல்லை என்பது போல சுருக்கப்பட்ட டிரான்ஸ்மிஷன் வரிக்கு Zd இன் மதிப்பை நாம் வளைத்தால் இது போன்ற ஒன்று என்று தோன்றுகிறது எனவே ஒரு சுருக்கப்பட்ட டிரான்ஸ்மிஷன் வரி நேர்மறை மதிப்புகள் மற்றும் d இன் வெவ்வேறு மதிப்புகளுக்கு எதிர்மறை மதிப்புகள் இரண்டையும் எடுக்கலாம் எடுத்துக்காட்டாக d என்பது 0 க்கு சமமாக இருக்கும்போது அதற்கு 0 உள்ளது எனவே இது ஒரு ஷார்ட் போன்றது D என்பது லாம்ப்டா 2 மற்றும் 3 லாம்ப்டா 4 க்கு இடையில் இருக்கும்போது அது நேர்மறையானது சுருக்கப்பட்ட வரிக்கு Zd நேர்மறையானது இது ஒரு குறுகிய வரிக்கு Zd நேர்மறையானது இது ஒரு தூண்டு மின்னோட்டியாக செயல்படுகிறது D என்பது லாம்ப்டா 4 மற்றும் லாம்ப்டா 2 க்கு இடையில் இருக்கும்போது Zd எதிர்மறையானது எனவே சுருக்கப்பட்ட பரிமாற்றக் கோடு ஒரு மின்தேக்கியாக செயல்படுகிறது ஒரு கால் வகை அலை மின்மாற்றி என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பு வகை ஒலிபரப்பு வரி கால் அலை மின்மாற்றி என்பது ஒரு அலைவரிசை ஆகும் இது கால் அலைநீள நீளம் அதாவது லாம்ப்டா நீண்டது இது ஒரு சுமை ZL ஆல் நிறுத்தப்படுகிறது இப்போது Zd க்கு பதிலாக இதை நான் Zind என்றும் எழுதலாம் எனவே Zin லாம்ப்டா 4 Zd க்கு சமமாக இருக்கும் இது நான் முன்பு கூறிய சமன்பாட்டை வைத்தால் நான் கொடுத்த சமன்பாட்டைப் பயன்படுத்துவதற்கு இது வெளிவருகிறது இந்த சமன்பாட்டை நாம் d க்கு பதிலாக லாம்ப்டா 4 ஆகவும் பீட்டாவை 2pi லாம்ப்டா ஆகவும் மாற்றினால் இந்த குறிப்பிட்ட உறவைப் பெறுவோம் நாம் பார்ப்பது என்னவென்றால் உள்ளீட்டு மின்மறுப்பு சுமை மின்மறுப்பின் தலைகீழ் விகிதாசாரமாகும் சுமை மின்மறுப்பு ZL குறைக்கப்பட்டால் உள்ளீட்டு மின்மறுப்பு திறந்திருக்கும் சுமை திறந்திருந்தால் உள்ளீடு குறுகியதாக தோன்றும் மாறாக நீங்கள் எந்த மின்மறுப்பையும் மாற்ற விரும்பினால் மின்எதிர்ப்பை RG மன்னிக்கவும் எதிர்ப்பு RL சுமையில் இணைக்கப்பட்ட RLயை சில மதிப்பு RG க்கு மாற்ற விரும்புகிறீர்கள் என்று கூறினால் நீங்கள் ஒரு டிரான்ஸ்மிஷன் வரியை தேர்வு செய்கிறீர்கள் இது RL RG யின் square root ஆகும் இதைப் பயன்படுத்தி நீங்கள் RG ஆனது Zo square by RL க்கு சமமாக பெறுவீர்கள் எனவே நம் RL ஐ இணைப்பதன் மூலம் இந்த மதிப்பால் வழங்கப்பட்ட ஒரு Zo இந்த டிரான்ஸ்மிஷன் வரி இருக்கும்போது இது RGக்கு மாற்றப்படுகிறது அதனால்தான் இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் என்று அழைக்கப்படுகிறது சுமை மின்மறுப்பின் ஒரு மதிப்பிலிருந்து மூல மின்மறுப்பின் மற்றொரு மதிப்புக்கு மாற்றம் இப்போது பிரதிபலிப்பு குணகம் என்று அழைக்கப்படும் பரிமாற்றக் கோடுகளுடன் அடிக்கடி தொடர்புபடுத்தும் மற்றொரு முக்கியமான கருத்துக்கு வருவோம் ஆகவே மீண்டும் ஒரு சுமை ZL உடன் நம் டிரான்ஸ்மிஷன் கோடு இருந்தால் 2 கருத்துக்கள் உள்ளன நான் சொன்னது போல் மின்னழுத்தத்தை வைத்துக்கொள்வோம் ஒன்று V மற்றும் V பின்னர் ஒரு குறிப்பிட்ட நீளம் x இல் பிரதிபலிப்பு குணகம் V அல்லது E ஆல் வழங்கப்படுகிறது காமா மீது V gama x இப்போது இது உண்மையில் பிரதிபலிப்பு குணகம் V x மீது வெறுமனே V x என வழங்கப்படுகிறது மூலத்தில் உள்ள மின்னழுத்தத்தின் அடிப்படையில் V x ஐ எழுதலாம் என்பது நமக்கு தெரியும் Vo இது போன்றது எனவே இங்கிருந்து இது Vo 2காமா x இல் மூலத்தில் Vo பிரதிபலித்த அலையைத் தவிர வேறில்லை நாம் X எழுதும் இடத்தில் L d க்கு சமமான ஒரு ஒருங்கிணைப்பு மாற்றத்தைச் செய்தால் இது அவ்வாறு ஆகிறது இப்போது நீங்கள் இந்த மின் எழுச்சியை 2காமாL எடுத்துக் கொண்டால் இந்த Vo மேல் Vo என்பது VL மேல் VL ஆக மாற்றப்படுகிறது இதை வேறு தாளில் எழுதுகிறேன் இது VL -VL E ஆக 2 காமா d ஆக உயர்த்தப்படுகிறது இது சுமை முடிவில் நிகழ்ந்த அலைக்கு பிரதிபலித்த அலையின் விகிதத்தைத் தவிர வேறில்லை இது L க்கு சமமான X இல் உள்ளது இது சுமை முடிவில் பிரதிபலிப்பு குணகம் தவிர வேறு ஒன்றும் இல்லை இது வெறுமனே 2 காமா d ஆகும் மூல மின்னழுத்தங்கள் பிரதிபலித்த மற்றும் நிகழ்வு மின்னழுத்தங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் X இல் காமா வழங்கப்படுகிறது மற்றும் சுமை அளவுருக்களின் அடிப்படையில் இது வழங்கப்படுகிறது எனவே எங்களிடம் இரண்டு விசைகளும் உள்ளன மூல அளவுருக்கள் மற்றும் சுமை அளவுருக்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் நீங்கள் எந்த நேரத்திலும் காமாவை வெளிப்படுத்தலாம் இப்போது நான் கவனித்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நான் காமா X மதிப்பை எழுதினால் இது ஒரு சிதறாத ஊடகம் காமா j பீட்டாவுக்கு சமம் என்று கருதினால் காமா X என எழுதலாம் காமா L 2jbetaபீட்டாd க்கு உயர்த்தப்படுகிறது இப்போது நாம் பார்ப்பது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் X அல்லது d என்ற இடத்தில் நம் பரிமாற்றக் கோடு இருந்தது எனவே d சுமையிலிருந்து விலகி உள்ளது இது எங்கள் காமா L மற்றும் நாம் சுமையிலிருந்து விலகிச் செல்கிறோம் இப்போது நாம் சுமையிலிருந்து விலகிச் செல்லும்போது Vd அல்லது V d இன் கட்டம் jபீட்டாd ஆல் மட்டுமே மாறுகிறது அல்லது jbeta d ஆனால் இந்த பிரதிபலிப்பு குணகத்தின் கட்டம் இரண்டு முறை மாறுகிறது ஆகவே d அதிகரிக்கும்போது அல்லது சுமைகளிலிருந்து நாம் விலகிச் செல்லும்போது நம் கட்டக் கோணம் குறைந்து கொண்டே செல்கிறது அதாவது நாம் கடிகார திசையில் நகர்கிறோம் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் நாம் சுமையிலிருந்து விலகிச் செல்லும்போது பிரதிபலிப்பு குணகத்தின் அளவு மாறாமல் இருக்கும் மேலும் நாம் சுமையை நோக்கிச் செல்கிறோம் என்றால் நாம் கடிகாரத்தின் எதிர் திசையில் செல்கிறோம் நாம் சுமையை நோக்கி நகர்கிறோம் என்றால் நாம் கடிகார திசையில் நகர்கிறோம் நாம் சுமையிலிருந்து விலகிச் செல்கிறோம் என்றால் நாம் கடிகார திசையில் நகர்கிறோம் நாம் சுமையை நோக்கி நகர்கிறோம் என்றால் நாம் கடிகாரத்தின் எதிர் திசையில் செல்கிறோம் கட்டப் போக்குவரத்து என்பது பரிமாற்றக் கோட்டோடு செல்லும்போது நாம் சந்தித்ததை விட இரண்டு மடங்கு கட்டப் போக்குவரத்து ஆகும் எனவே இது பரிமாற்றக் கோடுகளுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான கருத்து பிரதிபலிப்பு குணகம் சம்பவத்திற்கான மின்னழுத்தத்திற்கான இரண்டு முறை எதிர்கொள்ளும் மாற்றமாகவும் பிரதிபலித்த அலைகளாகவும் மாற்றப்படுகிறது சுமைக்கு வழங்கப்படும் மொத்த உண்மையான சக்திக்காக இந்த சூத்திரத்தை நாங்கள் ஏற்கனவே கண்டோம் இது முந்தைய தொகுதியில் இது போன்ற விவாதிக்கப்பட்டது எங்கே V மற்றும் V ஆகியவை மின்னழுத்தங்கள் சம்பவம் மற்றும் சுமைகளில் பிரதிபலிக்கும் மின்னழுத்தங்கள் இப்போது இந்த இன்ஸிடண்ட் பவரை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தினால் இதை நாம் இன்ஸிடண்ட் பவர் என்று அழைக்கலாம் மேலும் பிரதிபலித்த சக்தியை நான் அழைக்க முடியும் நான் அதை P என்று குறிக்க அழைத்தால் PL ஐ P P என எழுதலாம் இதையொட்டி P என எழுதலாம் இந்த V சதுரத்தை Zo common 1 காமா L whole square மீது எடுத்துக் கொண்டால் ஏனெனில் V upon V காமாகாமா L தவிர வேறொன்றுமில்லை மொத்த மின் பரிமாற்றத்திற்காக முழு நிகழ்வு சக்தியும் சுமை காமா Lக்கு செல்ல விரும்பினால் 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதைக் காண்கிறோம் ஏனெனில் இந்த காமாவின் வேறு எந்த மதிப்புகளுக்கும் L சக்தியின் சில கூறுகள் மீண்டும் பிரதிபலிக்கப்படும் காமா L 0 க்கு சமமாக இருக்கும்போது மட்டுமே இன்சிடெண்ட் சக்தியை சுமைக்கு முழுமையாக கடத்துகிறோம் இந்த காமா L பற்றி ஒரு விஷயமும் இல்லை இது ஒரு நிலையான அளவு காமா L மாறாது இது சுமையை மட்டுமே சார்ந்துள்ளது அதேசமயம் மற்ற கூறுகள் சரி செய்யப்படவில்லை எடுத்துக்காட்டாக உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணகம் என்றால் என்ன அல்லது பரிமாற்றக் கோடுடன் வேறு எந்தப் புள்ளியிலும் பிரதிபலிப்பு குணகம் என்ன காமா L என்பது சுமை பண்பை மட்டுமே சார்ந்துள்ளது எனவே சுமை மின்மறுப்பின் அடிப்படையில் காமா L சூத்திரத்தைப் பெற முடியுமா எந்த நேரத்திலும் Z அல்லது X இன் மின்மறுப்பு Z க்கு பதிலாக X ஐயும் எடுத்துக் கொள்ளலாம் Z இன் சிறியது Z இன் I இல் Z இன் V க்கு சமம் Z இல் மின்னழுத்தம் மற்றும் தற்போதைய உறவை நான் எழுதினால் அதாவது இப்போது இதை இந்த உறவுக்கு எளிமைப்படுத்தலாம் ஆகவே Z க்கு L க்கு சமமான மின்மறுப்பு அல்லது உள்ளீட்டு மின்மறுப்பு 1 காமா L மீது 1 காமா L மீது Zo ஐத் தவிர வேறில்லை எனவே ZL என்பது 1 காமா L மீது 1 ஐ விட வேறு ஒன்றும் இல்லை காமா L இங்கிருந்து காமா L ஐ ZL இன் அடிப்படையில் கண்டுபிடிக்க விரும்பினால் எழுதலாம் அது வெளியே வரும் எனவே இது சுமை பிரதிபலிப்பு குணகத்தின் மதிப்பு இப்போது மொத்த மின் பரிமாற்றத்திற்கு காமா L 0 ஆக இருக்க வேண்டும் என்பதைக் கண்டோம் இது ZL ஐ Zo க்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதையும் குறிக்கிறது முழு நிலை சக்தியும் சுமைக்கு கடத்தப்படும் அத்தகைய நிலை பொருத்தம் மின்மறுப்பு பொருத்தம் என்று அழைக்கப்படுகிறது எனவே மின்மறுப்பு பொருத்தம் என்பது முழு நிகழ்வு சக்தியும் சுமைக்கு கடத்தப்படும் நிலை மற்றும் எனது சுமை மின்மறுப்பு சிறப்பியல்பு மின்மறுப்புக்கு சமமாக இருக்கும்போது நிகழ்கிறது இப்போது சுமை மின்மறுப்பு இந்த பிரதிபலிப்பு குணகம் 2 காமா L மற்றும் ZL ஆகியவற்றுடன் தொடர்புடைய உறவைக் கண்டோம் இந்த உறவு என்பது ஒரு ஒருங்கிணைப்பிலிருந்து மற்றொன்றுக்கு ஒரு பைலீனியர் மாற்றத்தைத் தவிர வேறில்லை எனவே மீண்டும் நான் காமா L கேள்வியை எழுதினால் இது Z இன் பைலினியர் உருமாற்றம் ஆகும் அனைத்து மின்மறுப்புகளுக்கும் இந்த மாற்றத்தை செய்யும் ஒரு சிறப்பு விளக்கப்படம் ஸ்மித் விளக்கப்படம் என்று அழைக்கப்படுகிறது எனவே ஸ்மித் விளக்கப்படத்தின் அனைத்து வரையறைகளிலும் 1 வது பகுதியை நாம் வரைய விரும்பினால் இது போன்றது அல்லது இது இந்த சிறிய Z என்றும் எழுதப்படலாம் அங்கு இந்த சிறிய Z என்பது இயல்பாக்கப்பட்ட மின்மறுப்பு என நீங்கள் அழைக்கும் இயல்பாக்கத்திற்கு சமம் இது இயல்பாக்கப்பட்ட எதிர்ப்பு மற்றும் எதிர்வினை ஆகியவற்றின் அடிப்படையில் உள்ளது சிறிய Z ஐ இப்படி எழுதலாம் இப்போது இந்த மாற்றத்தை நாம் குறித்தால் Z இன் பல்வேறு மதிப்புகளுக்கான இந்த குறிப்பிட்ட மாற்றம் நமக்கு கிடைக்கும் வளைவு இது போன்றது இப்போது நீங்கள் காணக்கூடிய இந்த வரி இந்த சிவப்பு மற்றும் நீல கோடு ஒரு நிலையான எதிர்ப்பு மற்றும் நிலையான ஒரு எதிர்வினை கோடு என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த பைலினியர் உருமாற்றத்தை செய்யும்போது அவை இந்த வட்டங்களுக்கு மாற்றப்படுகின்றன R என்பது 0 வரிகளுக்கு சமம் இந்த R என்பது 0 5 வரிக்கு சமம் மன்னிக்கவும் இந்த X 0 வரிகளுக்கு சமம் இந்த X 0 5 வரிக்கு சமம் இந்த X 0 5 வரிக்கு சமம் இந்த X 1 க்கு சமம் இந்த X 1 வரிக்கு சமம் இந்த கோடுகள் R ஒரு கோட்டிற்கு சமம் R 0 5 வரிக்கு சமம் இது 0 வரிகளுக்கு சமமான R ஆகும் மாற்றம் செய்யப்படுவது இதுதான் இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் நாம் ஏன் இந்த மாற்றத்தை செய்கிறோம் இந்த மாற்றத்தை நாம் செய்கிறோம் ஏனென்றால் Z சமவெளியின் முழு வலது பாதியும் இது நம் Z சமவெளி மற்றும் இது நம் காமா சமவெளி நம் Z சமவெளியின் முழு வலது பாதியும் இப்போது இந்த முழு வட்டத்திற்குள் அடைக்கப்பட்டுள்ளது வட்டத்திற்கு ஒரு ஆரம் 1 உள்ளது இது அனைத்து செயலற்ற சாதனங்களையும் காட்சிப்படுத்த உதவுகிறது ஏனெனில் அனைத்து செயலற்ற சாதனங்களுக்கும் R 0 ஐ விட அதிகமாக உள்ளது மேலும் அதை வெளிப்படுத்த ஒரு வசதியான வழியாகும் எனவே இது ஒரு யூனிட் வட்டம் வட்டம் யூனிட் ஆரம் மற்றும் வட்டத்திற்குள் காமா L மாடுலஸ் 1 க்கும் குறைவாகவும் வட்டத்திற்கு வெளியேயும் வைத்திருக்கிறோம் இதை விட காமா L மாடுலஸ் 1 ஐ விட அதிகமாக உள்ளது எனவே இது அனைத்து செயலில் உள்ள சாதனங்களுக்கும் ஒத்திருக்கிறது மற்றும் இது அனைத்து செயலற்ற சாதனங்களுக்கும் ஒத்திருக்கிறது Z மதிப்பிலிருந்து வளைவைப் பெற்ற அதே வழியில் நாம் வளைவைப் பெறவும் முடியும் ஸ்மித் விளக்கப்படம் Y மதிப்புகளை உருவாக்குகிறது மற்றும் அத்தகைய ஸ்மித் விளக்கப்படம் Y ஸ்மித் விளக்கப்படம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது இது நம் Z ஸ்மித் விளக்கப்படம் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் Y ஸ்மித் விளக்கப்படம் Z ஸ்மித் விளக்கப்படத்திலிருந்து 180 ° சார்ந்ததாக இருக்கும் இது போன்றது இது சேரும் ஆகவே ஒரு கணம் ஸ்லைடுகளுக்கு மானிட்டருக்குச் செல்ல முடிந்தால் இவை மின்மறுப்பு மற்றும் சேர்க்கை ஸ்மித் விளக்கப்படங்களின் பல்வேறு உள்ளமைவுகள் இது நம் மின்மறுப்பு ஸ்மித் விளக்கப்படம் என்று கூறலாம் பின்னர் மேல் பாதியில் நாம் தூண்டக்கூடியதாக இருக்கும் அதாவது மேல் பாதிக்கு எதிர்வினை X நேர்மறையாகவும் கீழ் பாதிக்கு எதிர்வினை X எதிர்மறையாகவும் இருக்கும் Y ஸ்மித் விளக்கப்படத்தைப் பொறுத்தவரை அது நேர்மாறானது மேல் பாதி கொள்ளளவு கீழ் பாதியை தூண்டக்கூடியது Z ஸ்மித் விளக்கப்படத்திற்கு வலது புறம் திறந்திருக்கும் திறந்திருக்கும் என்றால் எல்லையற்ற மின்மறுப்பு மேலும் இடது புறம் குறுகியது அல்லது 0 மின்மறுப்பு இப்போது 2 இன் கலவையானது Z Y ஸ்மித் விளக்கப்படம் என்பது இங்கே காட்டப்பட்டுள்ளபடி நாம் விவாதித்துக் கொண்டிருந்தோம் Z ஸ்மித் விளக்கப்படத்திற்காக திட்டமிடப்பட்ட ஒரு புள்ளி Y ஸ்மித் விளக்கப்படத்திற்கும் அதே உணர்வைக் கொண்டிருக்கும் இந்த Z Y ஸ்மித் விளக்கப்படத்தில் உள்ள குறிப்பிட்ட புள்ளி Y ஸ்மித் விளக்கப்படத்திற்கும் அதே உணர்வைக் கொண்டிருக்கும் இப்போது நான் அறிமுகப்படுத்த விரும்பும் ஒரு இறுதி கருத்து மின்னழுத்த நிலை அலை விகிதம் என அழைக்கப்படுகிறது ஒருவேளை நாம் மானிட்டரில் உள்ள ஸ்லைடுகளுக்கு செல்லலாம் எனவே எந்த நேரத்திலும் மின்னழுத்தம் ஒரு பரிமாற்ற வரியில் இருப்பது இந்த உறவால் வழங்கப்படுகிறது இது பிரதிபலிப்பு குணகத்துடன் தொடர்புடையது எந்த நேரத்திலும் அதிகபட்ச மின்னழுத்தம் மற்றும் எந்த நேரத்திலும் குறைந்தபட்ச மின்னழுத்தம் அதிகபட்சம் என்பது காலப்போக்கில் அடையக்கூடிய அதிகபட்சம் குறைந்தபட்சம் என்பது காலப்போக்கில் அடையக்கூடிய குறைந்தபட்சம் என்பதும் இந்த விகிதத்தால் வழங்கப்படுகிறது மற்றும் இந்த உறவின் மூலம் இந்த 2 மதிப்புகளின் விகிதம் மின்னழுத்த நிலை அலை விகிதம் என நீங்கள் அழைத்தீர்கள் இப்போது பிரதிபலிப்பு குணகத்தை நேரடியாக அளவிட முடியாத பழைய நாட்களில் VSWR ஒரு மிக முக்கியமான கருத்தாகும் இது ஒரு மோட்டார் மூலம் நேரடியாக அளவிடக்கூடிய ஒன்று ஏனெனில் இது குறைந்தபட்ச மின்னழுத்தங்களுக்கான அதிகபட்ச விகிதமாகும் எனவே வழக்கமாக நல்ல மைக்ரோவேவ் பொருத்தத்திற்கு நமக்கு 2 க்கும் குறைவான VSWR தேவைப்படுகிறது எனவே பிரதிபலிப்பு குணகத்தின் அடிப்படையில் இது காமா L 0 க்கு சமம் என்று VSWR மாற்றப்பட்டுள்ளது எனவே இந்த பாடத்திட்டத்தில் இந்த தொகுதியில் நுண்ணலை சுற்றுகளுடன் தொடர்புடைய சில நிலையான அளவுருக்களை நாம் உள்ளடக்கியுள்ளோம் அடுத்த தொகுதியில் நாம் மேலும் மேம்பட்ட கருத்துக்களை மேலும் உள்ளடக்குவோம்